செயல் சார் செலவீன கணக்கீட்டு முறையினுடைய பயன்பாடுகள் பகுதி 2 சென்ற பாடத்தின் தொடர்ச்சியாக உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் நாம் மொத்த செலவின கணக்கு இயலுக்கும் செயல் சார் செலவின கணக்குகளுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை ஒரு சின்ன உதாரணம் மூலமாக சென்ற வகுப்பில் கண்டறிந்தோம் இந்தப் பொருளுக்கான விலை மதிப்பீட்டு வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்வோமாக மொத்த செலவு கணக்கு அடிப்படையில் இந்த பொருளின் அடக்கவிலைஐந்து ரூபாய் எனக் கணக்கிடப்பட்டுள்ளது இவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஐந்து ரூபாய் அடக்கவிலை உள்ள இந்த பொருளை நாம் 7 ரூபாய் 50 பைசாவுக்கு விற்கின்ற பொழுது 2 ரூபாய் 50 பைசா லாபம் கிடைப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் ஆனால் இந்தப் பொருளின் உடைய உண்மையான அடக்க விலை என்ன செயல் சார் செலவின கணக்கீட்டு முறையில் நாம் இந்தப் பொருளின் உடைய அடக்க விலையை 11 675 ரூபாய் என்று கணக்கிட்டு உள்ளோம் நாம் முன்பே கூறியது போல பொருளுக்கு அதிக விலையிட்டோ அல்லது குறைவான விலையிட்டோ சந்தையிடுகை செய்வது சரியான செயல் அல்ல ஆம் நாம் இந்தப் பொருளுக்கு குறைவான விலையிட்டு உள்ளோம் என்பதை புரிந்து கொள்வோமாக இதுபோன்ற குறைவான மதிப்பிடுதல் கொடுப்பதன் மூலமாக நாம் நம் நிறுவனத்திற்கு அதிக நட்டத்தை ஏற்படுத்துவோம் ஆனால் வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது இது நமக்கு புலப்படாத ஒன்றாக உள்ளது ஏனென்றால் நமது விலை நிர்ணயம் செய்வதை நாம் நம்முடைய செலவு தாளினுடைய அடிப்படையில்தான் அமைத்துள்ளோம் அதே சமயத்தில் நம்முடைய செலவு தாளிளிலேயே ஒரு பிழை உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமது செலவு தாளை நாம் சற்று உள்நோக்கி பார்த்தால் என்ன குறை உள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஒரு பொருளுக்கு 5 ரூபாய் செலவாகிறது என்று கண்டுபிடிக்க கூடிய சமயத்தில் நாம் எவ்வாறு செலவுகளை ஒதுக்கீடு செய்துள்ளோம் என்பதில் உள்ள குறையை காண மறுக்கின்றோம் நேரடி பொருட்செலவுகளையும் நேரடி ஆட் செலவுகளையும் சரியானதாக எடுத்துக்கொண்டோம் இது சரியே ஆனால் இதர செலவுகளை நாம் நான்கு மடங்காக அனுமானித்துக் கொண்டது சரியா என்கின்ற கேள்வி விலை அளிக்கப்படாமல் உள்ளது மற்ற செலவினங்கள் இரண்டு ரூபாய் என்பது தவறுதலான ஒரு அணுகுமுறை ஒவ்வொரு பொருளுக்கும் இரண்டு ரூபாய் என்கின்ற அடிப்படையில் நாம் ஓவர் ஹெட் ஆக எடுத்துக் கொள்ளக்கூடிய மொத்தம் நான்காயிரம் ரூபாய் மட்டுமே ஆனால் உண்மையில் நாம் எவ்வளவு தொகையை இந்த மேற்செலவுகளுக்காக செய்துள்ளோம் தெரியுமா செயல்சார் செலவின கணக்கீட்டு முறையில் இது 17 ஆயிரத்து 350 ரூபாயாக கணக்கிடப்பட்டுள்ளது ஆனால் இந்த செலவினங்களுக்காக மொத்த செலவின கணக்கீடு முறையில் நாம் வெறும் 4000 ரூபாய் மட்டுமே எடுத்துள்ளோம் 2000 பொருட்களை செய்கின்றோம் என்று எடுத்துக்கொண்டு தலா ஒவ்வொரு பொருளுக்கும் இவ்வகை ஓவர் ஹெட் செலவீனம் 2 ரூபாய் என்று கணக்கிடப்பட்டுள்ளது செயல்சார் செலவின கணக்கீட்டு முறையில் இந்த செலவீனம் மொத்தம் 17 ஆயிரத்து 350 நாம் 2000 அலகுகளால் வகுக்கின்ற பொழுது தோராயமாக ஒவ்வொரு பொருளுக்கும் ஓவர் ஹெட் செலவீனம் எட்டு ரூபாய் வருகிறது எனவே புரிந்து கொள்ள வேண்டியது நாம் எங்கே இந்த மொத்த செலவு கணக்கியலில் கோட்பாட்டை பயன்படுகின்ற போது தவறு செய்துள்ளோம் என்பதை தான் செலவு கணக்கு முறையில் ஏற்பட்டுள்ள பிழை நாம் பயன்படுத்தியுள்ள கணக்கீட்டு முறை தான் என்பதை புரிந்து கொள்வோமாக ஆகையால் இந்த மொத்த செலவின கணக்கின் அடிப்படையில் நாம் லாபத்தை கணக்கிடகின்ற போது 5 ரூபாய் அடக்கவிலை கொண்ட பொருளை 7 ரூபாய் 50 பைசாவுக்கு விற்பனை செய்துள்ளோம் எனவே நம்முடைய நிகர லாபம் 2 ரூபாய் 50 பைசா இதை நாம் 33 3 விழுக்காடு எனவும் கூறலாம் ஆனால் இதே பொருளுக்கு செலவின கணக்கீட்டு முறையில் எவ்வளவு லாபம் என்பதை கூர்ந்து கவனித்தால் இதில் உள்ள தவறுகளை புரிந்து கொள்ளலாம் செயல் சார் செலவின கணக்கீட்டு முறையில் நமக்கு ஏற்பட்டுள்ள நட்டமானது சுமார் 4 175 ரூபாய் இதை நாம் 55 77விழுக்காடு நட்டம் எனவும் கூறலாம் ஆக பல பொருட்களை தயாரிக்கின்ற இந்த நிறுவனத்தில் இந்தப் பொருளுக்கு லாபம் என்று ஒரு கணக்கீட்டு முறையிலும் நட்டம் என்று மற்றொரு கணக்கீட்டு முறையில் வந்திருப்பது தெளிவாக தெரிகின்றது எந்த கணக்கீட்டு முறை சிறந்ததாக இருக்கும் சற்று சிந்திப்போம் அகத்துறிஞ்சல் கணக்கீட்டு முறையா அல்லது செயல் சார் செலவின கணக்கீட்டு முறையா எந்தமுறை சரியானதொரு லாபத்தை அல்லது நட்டத்தையை தீர்மானிக்கும் எந்த முறையில் சரியாக நேர்முக மற்றும் மறைமுக செலவுகளை பொருளுக்காக ஒதுக்கப்பட முடியுமோ அந்த முறையே விலையை நிர்ணயிக்க உதவ முடியும் செயல்சார் கணக்கீட்டு முறை மூலமாக வெவ்வேறு பொருட்களுக்காக கூடிய வரவு செலவுகளை அந்த பொருட்களுக்கு சரியாக ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கின்ற காரணத்தினால் அந்த முறை துல்லியமான செலவின கணக்கீட்டு கணக்கியல் முறையாக கருதப்படுகிறது மொத்த செலவின கணக்கீட்டு முறையில் மறைமுக செலவுகளை நேரடி செலவினங்களின் 4 மடங்கு என்று எடுத்துக் கொள்வது அபத்தமானது இந்தக் காரணத்தினால் நம் நிறுவனத்தில் இந்தப் பொருள் குறைவாக மதிப்பிடப்பட்டு நட்டத்திற்காகவிற்பனை செய்யப்படுகின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்வோமாக இந்த கியர் ஒயர் பொருளை நாம் மாருதி நிறுவனத்திற்கு விற்பனை செய்கின்ற பொழுது நாம் நட்டத்தை ஏற்படுத்துகின்றோம் ஆனால் நம்முடைய செலவுதாளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த நட்டம் புலப்படாது ஆனால் இதற்காகக்கூடிய மறைமுக செலவினங்கள் மற்றும் இதர செலவுகள் மிக மிக அதிகம் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த நிறுவனம் செலவு செய்யக்கூடிய 33 லட்சம் ரூபாய் மறைமுக செலவினங்களை அனைத்து பொருட்களுக்கும் நாம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் கியர் கம்பிகளுக்கு ஆகக்கூடிய செலவுகளை மொத்த செலவின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது லாபமாகவும் செயல் சார் செலவு கணக்கு அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நட்டமாகவும் வருகின்றது இது எவ்வாறு நடக்க முடியும் ஒரு பொருளுக்கு ஒரு முறையில் நட்டமும் இன்னொரு முறையில் லாபமும் எப்படி வரமுடியும் அவ்வாறு வருகிறது என்றால் நம்முடைய அணுகுமுறையில் உள்ள தவறுதானே ஒழிய உற்பத்திக்காகக்கூடிய செலவில் மாற்றங்கள் கிடையாது நேரடி ஆட் செலவை பொருளுக்காக ஒதுக்கீடு செய்கின்ற பொழுது ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏனென்றால் அது நேரடியாக ஒதுக்கீடு செய்யப்படுகிறது மறைமுக செலவினங்களை ஒவ்வொரு பொருட்களுக்காகவும் நாம் ஒதுக்கீடு செய்கின்ற போது ஏற்படுகின்ற வித்தியாசங்கள் இந்த அணுகுமுறைக்கு அடிப்படையாக அமைகின்றன எனவே இந்த உதாரணத்தில் நாம் எடுத்துக் கொண்டுள்ள ஒதுக்கீட்டு முறை மூலகாரணமாக அமைந்துள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மாறாத ஓவர்ஹட் செலவுகள் என்னென்ன இரண்டு ரூபாய் 50 பைசா நேரடி பொருட்செலவும் 50 பைசா ஆட்செலவாகவும் இரண்டு ரூபாய் ஓவர் ஹெட் செலவாகும் இருக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த உற்பத்தி செலவு 5 ரூபாய் என கணக்கிடப்பட்டுள்ளது இதுவரை நாம் எடுத்துக் கொண்டுள்ள மொத்த செலவின கணக்கின் அடிப்படையில் லாபம் ஈட்டிக் கொண்டிருந்த அதே கியர் கம்பி எனும் பொருள் மாருதி நிறுவனத்திற்கு நாம் நட்டத்திற்கு விற்று கொண்டுள்ளோம் என செயல்சார் செலவின கணக்கீட்டு முறை சுட்டிக்காட்டியுள்ளது 675 ரூபாய் மதிப்புள்ள பொருளானது 7 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு நமக்கு 55 7 விழுக்காடு நட்டத்தை ஏற்படுத்திக் கொண்டுள்ளது எனவே மாருதி நிறுவனம் இதே விற்பனை விலைக்கு அதாவது ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவிற்கு இந்த பொருளை இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் உற்பத்தி செய்யலாம் என்று கேட்கின்ற பொழுது இந்த வேண்டுகோள் நிராகரிக்கப்பட வேண்டும் அல்லது கூடுதல் விலை நாம் பெற வேண்டும் இந்த சூழலில் ரிலையன்ஸ் நிறுவனமும் மாருதி உத்யோக் வரையறுக்கப்பட்ட நிறுவனமும் இருதரப்பு பேச்சுவார்த்தை மூலமாக இந்த கியர் கம்பி உற்பத்தி செய்வதற்கு ஆகக்கூடிய மொத்த செலவு 11 675 ரூபாய் என தெளிவுபட புரியவைத்து அதனடிப்படையில் மற்றொரு விலை நிர்ணயம் செய்தல் அவசியம் குறைந்த பட்சம் இன்னும் 4 ரூபாய் 50 பைசா சேர்த்து கொடுக்கின்ற பட்சத்தில்தான் ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு ஏற்படக்கூடிய நட்டம் ஈடுகட்ட முடியும் இந்த கியர் கம்பி பொருளுக்கு கிடைக்க வேண்டிய 12 ரூபாய் கிடைக்கவில்லை என்றால் ரிலையன்ஸ் நிறுவனம் ஆண்டு இறுதியில் நட்டத்தை தழுவுகின்ற வாய்ப்புகளைப் பெற்று விடுகிறது பொருளுடைய விற்பனை விலைக்கும் ஆகக்கூடிய உண்மை செலவுகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் குறைந்த விலையில் விற்பனை செய்வதனால் ஏற்பட்டுள்ளது பொருளுக்கான விலை மதிப்பை நாம் தவறுதலாக நிர்ணயம் செய்துள்ளோம் என்பதை புரிந்து கொள்வோமாக இப்பொழுது என்ன நடக்கிறது இந்த தவறு வெளிச்சத்திற்கு வந்துள்ளதா இப்போதைய விலை குறைந்த விலை என்று எவ்வாறு மாருதி நிறுவனத்திற்கு நாம் சொல்ல வேண்டும் அதற்கான ஆதாரதத்தை செயல் சார் செலவின கணக்கெடுத்தல் தாள் மூலம் எவ்வாறு காண்பிக்கப்பட வேண்டும் இந்தக் குறைந்த விலைக்கு எவ்வாறு நாம் பொருள்களை செய்யமுடியாமல் தள்ளப்படுகிறோம் என்கின்ற தகவலினை மாருதிக்கு தெரிவிப்பது எப்படி இது போன்ற கேள்விகளுக்கு நாம் பதிலளிக்க வேண்டும் இந்தச் சூழலில் நாம் விலையை மாற்ற வேண்டும் அல்லது இந்தப் பொருளுக்கான வேறொரு வாடிக்கையாளரை தேடவேண்டும் ஒரு நிறுவனம் வேறுபட்ட பல பொருட்களை தயாரிக்கின்ற சூழலில் நிறுவனத்திற்கு ஏற்படக்கூடிய மறைமுக செலவுகளை அதாவது இந்த 33 லட்சம் ரூபாயை எவ்வாறு பல பொருட்களுக்கும் அறிவியல்பூர்வமாக அதற்கு ஏற்படக்கூடிய செயல்பாடுகளின் அடிப்படையில் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பது கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் சரியாகப் புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் இந்த நிறுவனத்தில் செலவாகின்ற முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாயை நாம் எவ்வாறு ஒவ்வொரு செலவினங்களுக்கு ஒதுக்குகிறோம் என்பதை மீண்டும் ஒருமுறை கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் 8 00 லட்சம் ரூபாய் தரக்கட்டுப்பாட்டிற்கும் 50000ரூபாய் உற்பத்தியை அட்டவணை படுத்துவதற்காகவும் 6 00 லட்சம் ரூபாய் உற்பத்திக்கான அமைப்புமுறையை மாற்றுவதற்காகவும் பொருளுக்கான போக்குவரத்து செலவு 3 00 லட்சம் ரூபாயாகவும் இந்த போக்குவரத்து நிர்வாகத்திற்காக 50000 ரூபாயும் மற்றும் இயந்திரங்கள் சார்புடைய செலவாக 15 00 லட்சம் ரூபாயும் செலவாகிறது இது சரியா இந்த 33 லட்சம் ரூபாய் மறைமுக செலவுகளை இயக்கக்கூடிய இயக்கிகள் என்னென்னவென்று நாம் பார்க்கவேண்டும் இந்த இயக்கிகளின் வகைபாடுகள் மற்றும் அதனுடைய எண்ணிக்கைகள் பற்றியும் நாம் பார்ப்போம் தரக்கட்டுப்பாட்டிற்கான இயக்கியை நாம் எவ்வளவு பொருட்களை தகுதியற்றது என்று வரையறுத்துக் கூறியுள்ளோம் உற்பத்தி அமைப்பு முறை மாற்றத்தை எவ்வளவு முறை செய்துள்ளோம் உற்பத்திக்கான கால அட்டவணை படுத்தலை நாம் எத்தனை முறை செய்துள்ளோம் என்பவற்றின் மூலமாக கண்டுபிடிப்போமாக இந்த நிறுவனத்தில் 500 முறை உற்பத்தி அமைப்பு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு முறை உற்பத்திக்கான மாற்றம் நிகழ்கின்ற பொழுதும் ஏற்படக்கூடிய மொத்த செலவினை இந்த இயக்கி மூலம் வகுக்கப் பெற்று நாம் இந்த செலவினத்தை ஒவ்வொரு பொருட்களுக்கும் துல்லியமாக பகிர்ந்தளிக்க முடியும் இதேபோன்று போக்குவரத்திற்காக கூடிய செலவுகளை நாம் பொருள் வாரியாக பகிர்ந்தளித்தல் முடியும் 60000 லாரிகளில் பொருட்கள் ஏற்றி அனுப்பப்பட்டுள்ளன இந்த சரக்கு கொள்கலன்கள் நமக்கு இந்த செலவினை இயக்கியாவதாக கருத வேண்டும் இவ்வித செலவின இயக்கிகள் 1000 முறை நாம் சரக்கு அனுப்புவதாக கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆயிரம் சரக்கு அனுப்புவதற்கான செயல்பாடுகள் மூலமாக 60000 பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளன இயந்திரங்கள் உடைய வேலை நேரத்தை பொருத்தவரை 10000 மணி நேரம் மொத்தமாக இயங்கியதாக தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தொழிற்கூடத்தில் மொத்தமாக பத்தாயிரம் இயந்திர மணி நேரங்கள் அனைத்து வேலைகளுக்காகவும் செய்யப்பட்டுள்ளன பத்தாயிரம் பொருட்களை தரக்கட்டுப்பாடு செய்வதற்காக ஆகியுள்ள செலவு எட்டு லட்சம் எனவும் கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பொருளுக்கான செலவையும் நாம் கணக்கு இடுகின்றபொழுது நம்முடைய நிறுவனத்தின் மொத்த உற்பத்தியான 10000 கியர் ஒயர் களில் 120 மட்டுமே தரமிண்மைக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன எனவே தரக்கட்டுப்பாட்டு இற்கான செலவினங்களை நாம் கணக்கிடுகையில் தலா 9600 ரூபாய் என்று மட்டுமே எடுத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக 4800 ரூபாய் வரக்கூடிய இயந்திர செலவுகள் மூன்றாவதாக 2250 ரூபாய் செலவில் கொடுக்கக்கூடிய போக்குவரத்து செலவினங்கள் மற்றும் உற்பத்தி மாறுபாடு இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் இவை அனைத்தும் சேர்ந்து 33 லட்சம் ஆக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு செயல்பாடுகளில் எண்ணிக்கையில் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த செயல்பாடுகளை இயக்கக்கூடிய இயக்கிகள் அதன் பிற்பாடு ஒவ்வொரு இயக்கிகளுக்கும் ஆகக்கூடிய மறைமுக செலவினை கண்டுபிடித்தல் இதன் பிற்பாடு ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த இயக்கிகள் மூலமாக எவ்வளவு செலவாகியுள்ளது என்கின்ற ஒதுக்குதலை நாம் மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறாக செய்த பின்னர் நம்முடைய ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த செலவினை இயக்கிகள் மூலமாக எவ்வளவு செலவு ஏற்பட்டுள்ளது என்பதை நாம் துல்லியமாக பகிர்ந்தளிக்க வேண்டும் அதன்பின்பு நேரடியாக ஏற்பட்டுள்ள பொருட்செலவு ஆட்செலவு இவற்றையெல்லாம் எடுத்து கூட்டிய பின்பு மொத்த செலவினத்தை நாம் கண்டுபிடிக்க முடியும் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் உடைய கியர் ஒயர் தயாரிப்பிற்கான செலவினங்களை மேலே படத்தில் காட்டியுள்ளோம் நேரடியான பொருட் செலவு மற்றும் ஆட்செலவு ஆகியவைபோக நமக்கு ஏற்பட்டூள்ள மற்ற செலவுகளை நாம் அந்தந்த செலவுகளை ஏற்படுத்தியுள்ள இயக்கிகளின் அடிப்படையில் பிரித்து பகிர்ந்தளித்து பட்டியல் போட்டு காட்டப்பட்டுள்ளது இவற்றின் மொத்தமானது 17350 ரூபாயாக வந்துள்ளது நேரடி செலவுகளை அவ்வாறே எடுத்துக்கொண்டோம் ஆனால் மறைமுக செலவுகளை அதனுடைய இயக்கிகளின் அடிப்படையில் ஒவ்வொரு பொருளுக்கும் பகிர்ந்தளித்து காட்டக்கூடிய இந்த பட்டியலை உள்வாங்கிக் கொள்வீர்களாக ஆகையால் மொத்தமாக 23350 ரூபாய் நாம் செலவு செய்துள்ளோம் என்று நம் செயல் சார் செலவு என கணக்கீட்டு முறை மூலமாக காட்டப்பட்டுள்ள பட்டியல் கொடுக்கின்றது இந்த செலவுகள் மூலம் 2000 கியர் கம்பிகளை தயாரித்துள்ளோம் எனவே ஒவ்வொரு பொருளுக்கும் நமக்கு ஆகியுள்ள மொத்த செலவு 11 675 ரூபாய் ஆகும் இதற்கு முந்தைய செலவு கணக்கீட்டில் நாம் இதனுடைய செலவை 6 675 ரூபாய் என கண்டுபிடித்து இருந்தோம் இப்பொழுது நாம் செயல் சார் செலவின கணக்கீட்டு பட்டியலின் அடிப்படையில் கண்டுபிடித்துள்ள இந்த 11 675 ரூபாய் ஆனது முந்தைய செலவு கணக்கில் அடிப்படையை காட்டிலும் இரண்டு மடங்காக உள்ளது நமது விற்பனை விலை 7 50 ரூபாய் என பார்க்கின்ற பொழுது இந்த வித்தியாசம் தெளிவாகப் புலப்படுகிறது லாபம் 33 3 விழுக்காடு என கண்டுபிடிக்கப்பட்டு இருந்தது எனவே தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நாம் சம்பாதிப்பது லாபம் அல்ல செயல் சார் செலவீன முறையின் அடிப்படையில் இந்த கியர் கம்பிகளுக்கு நாம் 60 விழுக்காடு நட்டம் அடைந்து கொண்டிருக்கிறோம் தவறான அணுகுமுறை மூலம் நாம் பொருளுக்கான விலையை குறைத்து வைப்பதன் மூலமாக இந்த நட்டம் அல்லது தவிர்க்கப்படவேண்டிய நட்டம் வந்துள்ளது என்பதை மனதில் கொள்ளவும் இவ்வாறாக நாம் செய்யக்கூடிய தவறுகள் தன்னுடைய தலையை வெளியே காட்டாமல் கண்ணுக்குப் புலப்படாமல் இருந்து கொண்டிருந்தால் நிறுவனம் லாபத்தை ஈட்ட முடியாமல் போய்விடும் எனவே நாம் செயல் சார் செலவின கணக்கிடும் முறையின் அடிப்படையில் ஒவ்வொரு பொருளுக்காக கூடிய செலவினங்களை துல்லியமாக ஒதுக்கீடு செய்வதன் மூலமாக பொருளுக்கான சரியான விலையை கண்டுபிடிக்க முடியும் இந்த கியர் கம்பிகளுக்கு மட்டும் இதுபோன்ற செயல் சார் செலவின கணக்கு தாளினை தயார் செய்யாமல் நாம் செய்யக்கூடிய அனைத்து பொருள்களுக்கும் இந்தக் கணக்கீட்டு முறை பயன்படுத்தப்படும்மேயானால் நிறுவனத்திற்கு நட்டம் ஏற்படாமல் வழிவகுக்கும் இந்த மறைமுக செலவான 33 லட்சமும் இவ்வாறு நிராகரிக்கப்பட்ட 10000 பொருட்களுக்கும் பங்கிடப்பட்டு கொடுக்கப்பட வேண்டும் அல்லவா இவ்வாறு நாம் செயல் சார் செலவின மறுமதிப்பீடு செய்கின்ற பொழுது கண்டிப்பாக நம்முடைய பொருட்களுக்கு குறைந்த விலையோ அல்லது அதிக விலையோ கொடுக்கப்பட்டு அதனால் ஏற்படுகின்ற கஷ்ட நஷ்டங்களிலிருந்து தவிர்த்துக்கொள்ள முடியும் இந்த முறை அமுல்படுத்தபடாவிட்டால் நம்மால் கண்டிப்பாக தவிர்க்க கூடிய நட்டங்களை கூட தவிர்க்க முடியாமல் போய் விடும் என்பதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும் நிறுவனத்தின் லாபம் ஈட்டக்கூடிய குறிக் கோளில் மிகப்பெரிய முக்கிய பங்களிக்க கூடிய இந்த செயல் சார் செலவின கணக்கீட்டு முறை எவ்வாறு பயன்படுகின்றது என்பதை நாம் கண்டு கொண்டோம் சரிதானே இந்த ஒற்றை பொருளின் செயல்கள் சார்புடைய செலவின அடிப்படை நமக்கு இவ்வாறு இதுவரை பங்களித்து கொண்டுவந்துள்ள மொத்த செலவின முறையை காட்டிலும் பயனளிக்கக் கூடியது என்பதை தெளிவாக உதாரணம் மூலமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த இரண்டு முறைகளும் எந்த அடிப்படையில் செலவின கணக்கிடுதலை அணுகுகின்றன என்பதை முறையை புரிந்து கொண்டோம் மற்ற கேள்விகளை நாம் பின்வரும் பகுதியில் பார்ப்போம் இந்த தனி நிகழ்வாய்வில் கொடுக்கப்பட்டுள்ள முதல் கேள்விக்கு நாம் விடை கண்டுபிடித்து விட்டோம் செயல் சார் செலவீன கணக்கீடு அடிப்படையில் அடிப்படையில் லாபம் எவ்வளவு என்பதை மேலே கண்டுபிடித்து இருந்தோம் அடுத்தபடியாக இரண்டாவது கேள்விக்கு நாம் செல்லலாம் அதாவது இந்த கணக்கு மாருதி உத்தியோக் வரையறுக்கப்பட்டது நிறுவனம் ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டிருந்த அதிக எண்ணிக்கையிலான கொள்முதல் ஆணையினை என்ன செய்வது கண்டிப்பாக நிராகரிக்கப்பட வேண்டும் ஏன் நிராகரிக்கின்றோம் மாருதி தன்னுடைய கொள்முதல் ஆணையில் 7 ரூபாய் 50 பைசா கொடுப்பதாகக் தெரிவிக்கின்றது ஆனால் ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு ஆகக்கூடிய அடக்கவிலை செலவோ 11 675 ரூபாய் ஆகும் எனவே மாருதி உத்யோக் 12 ரூபாய்க்கும் கீழ் ஒரு கொள்முதல் ஆணையை கொடுக்குமேயானால் அது கண்டிப்பாக நிராகரிக்கப்பட வேண்டும் இறுதியாக நாம் இந்த கணக்கீட்டு முறையை முடிப்பதற்கு முன்பாக செயல் சார் செலவின கணக்கீட்டு முறையை நடைமுறைப்படுத்துவது மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் அதோடு சம்பந்தப்பட்டுள்ள செலவுகளையும் விவரித்துக் கூற வேண்டும் முதலாவது பயன்பாடாக நாம் கருத வேண்டியது துல்லியமான ஒரு விலையினை பொருளுக்கு நாம் கண்டுபிடிக்க முடிவதுதான் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் இது துல்லியமான விலையினை கண்டுபிடிக்க உதவுகிறது முதலாவது நன்மை என்னவென்றால் நம்முடைய பொருட்களுக்கு ஆகக்கூடிய அடக்க விலையினை மிகச் சரியாக கண்டுபிடிக்க உதவுகிறது அடுத்தபடியாக நமது பொருளுக்கு கூடுதல் விலையோ அல்லது குறைந்த விளையிட்டு அதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார மற்றும் பெயரில் ஏற்படக்கூடிய இழப்புகளை தடுக்க உதவுகிறது வாடிக்கையாளர் மத்தியில் பொருளுக்கான சரியான மதிப்பு இருக்கின்ற பொழுது நிறுவனத்தின் உடைய லாபம் ஈட்டக்கூடிய தன்மை பெருகும் இன்னும் பல பல நன்மைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் துல்லியமான செலவு கணக்கு துல்லியமான விலையிடுதல் நிறுவனத்திற்கு ஏற்பட வேண்டிய நற்பெயரை உறுதிசெய்தல் நேர்மறையான விளைவுகளை சந்தையில் ஏற்படுத்துதல் என பலப்பல விஷயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் இந்த செலவின கணக்கீட்டு முறை மூலம் நாம் ஒவ்வொரு பொருளுக்கு இட வேண்டிய சரியான விடுயிடுதலை கொடுக்கின்ற வாய்ப்பு வருகின்றது இந்த செயல் சார் செலவின கணக்கீட்டு முறையினை நாம் உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்களுக்கு அமல்படுத்த முடியும் என்பதை கண்டோம் இதுமட்டுமல்லாமல் சேவை நிறுவனங்களுக்கும் இது பொருந்தும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் உற்பத்தி நிறுவனத்தில் எவ்வாறு இது அமுல்செய்யப்பட்டதோ அதே அடிப்படையில் சேவைக்கான செலவினங்களையும் கணக்கிட்டு சேவை வாரியாக சரியான விடுதலை இம்முறை மூலம் கொடுக்க முடியும் இறுதியாக நாம் பதிலளிக்க வேண்டிய ஒரு கேள்வி செயல் சார் செலவின கணக்கீட்டு முறையை அமுல்படுத்துவதற்கு எவ்வளவு செலவாகும் கண்டிப்பாக இந்த முறையை அமல்படுத்த வேண்டும் என்றால் ஆகக்கூடிய செலவு மிக மிக அதிகம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் புரிவதற்கு எளிதாக இருக்கலாம் ஆனால் செயல்படுத்துவதற்கு பல சிக்கல்களும் செலவுகளும் அதிகமாக உள்ளது என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அதனால்தான் இந்த முறை அதிக நிறுவனங்களால் பின்பற்ற முடியாமல் உள்ளது இந்த செயல் சார் செலவின கணக்கீட்டு முறை அமுல்படுத்தப்பட வேண்டும் என்றால் அதற்காக தனி ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும் இந்தப் பணியாளர்களுக்காக கொடுக்கப்பட வேண்டிய ஊதியம் மற்றும் அவர்களுடைய நிரந்தர தன்மை ஆகியவை முக்கியமான செலவுகளாக முதன்மைப் படுத்தப் படுகிறது இந்த குழுவானது அமைக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களை நிறுவனத்தில் ஈர்க்கப்பட்டு என்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு ஆகக்கூடிய சம்பள செலவுகள் முதலில் வரும் மேலும் இவர்களுக்கு ஆலோசனை வழங்க வேண்டிய ஆலோசனைகளுக்கு கொடுக்கவேண்டிய செலவும் இவர்களுக்கான பயிற்சி செலவும் இதில் அடங்கும் இதற்கு முன்பு நான் கூறியிருந்தது போல் உயிரற்ற ஜடப் பொருட்களுக்கான செலவு என பங்கீடுகள் மிகவும் எளிமையானதாக போய்விடும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இந்த உயிர் ஆற்றலோடு இருக்க இருக்கக்கூடிய மனித வளத்திற்கான செலவீனங்களை பங்கிடுவது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம் நான் முன்பே கூறியிருந்தது போல நமது நிறுவனத்தினுடைய கணக்குப்பதிவியல் துறையில் 10 நிரந்தர தொழிலாளர்கள் இருப்பதாக கருதுவோமாக இந்த 10 நிரந்தர தொழிலாளர்களும் நாம் தயாரிக்க கூடிய நான்கு பொருட்களுக்கான வேலைகளை செய்கின்றார்கள் என எடுத்துக் கொள்வோமாக இவர்கள் ஒவ்வொரு பொருட்களுக்கும் எவ்வளவு செலவு செய்கிறார்கள் என்பதை துல்லியமாக கண்டுபிடிப்பது என்பது கடினமான ஒரு காரியம் இந்தத் துறையில் நாம் அமர்த்தியுள்ள தொழிலாளிகள் போக செலவின பங்கீட்டு முறைக்காக நாம் தகவல் திரட்டுவதற்காக ஆகக்கூடிய செலவினங்களையும் நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த தகவல் திரட்டல் வேலையானது மிகவும் நுட்பமாகவும் கடினமானதாகவும் எளிதில் செய்யக் கூடியதாக இல்லாமலும் இருக்கும் மேற்சொன்ன உதாரணத்தில் நமக்கு ஏற்பட்ட இருக்கக்கூடிய 33 லட்சம் ரூபாயில் இந்த செலவினமும் ஒரு அங்கம் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் மேற் சொன்ன உதாரணத்தில் நமக்கு ஏற்பட்டுள்ள தரக்கட்டுப்பாட்டு செலவு உற்பத்தி மாற்ற செலவு போக்குவரத்து மேலாண்மையில் ஏற்பட்டுள்ள செலவு என நாம் ஒவ்வொரு செலவின தலைப்பின் அடிப்படையில் செலவுகளை கண்டுபிடித்து பிரித்துக் கொடுக்க வேண்டியது உள்ளது மேலும் இந்த செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய இயக்கி களைக் கண்டுபிடித்து ஒவ்வொரு இயக்கி களுக்கும் ஆகக்கூடிய செலவினங்களை அடையாளம் கண்டு அதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு பொருள்களுக்காகக்கூடிய செலவுகளை துல்லியமாக கண்டுபிடித்து ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது கடினமான காரியமே மற்றும் செலவாக கூடியதும் கூட இது ஒரு சளிப்பூட்டுன்ற காரியமும் கூட மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு செலவின இயக்கி களுக்கும் அவர்களுடைய பங்களிப்புக்கும் மறைமுக செலவினை தெளிவாக கண்டறிந்து பிரித்துகொடுப்பது என்பது மிகவும் சிக்கலான ஒரு செயல்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பொருள் ஒரு துறை என்று இருக்கக் கூடிய பட்சத்தில் எவ்வளவு எளிதானதாக இருக்குமோ அதுபோல பொருட்களும் பொருட்களின் மாறுபட்ட வடிவங்கள் தயாரிப்பதற்கு உற்பத்தி உள்ள துறைகளும் அதிகமாகின்றது சிக்கல்கள் பெருகுவதை நாம் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் மறைமுக செலவுகளை நேரடி ஆட்செலவு மற்றும் பொருட்செலவினுடைய ஓர் குறிப்பிட்ட மடங்காக நாம் அறிமுகப்படுத்தி பின்பு பகிர்ந்தளிப்பதென்பது இல்லாமல் துல்லியமாக கண்ட கண்டறிய செயல்பாடுகளின் உடைய இயக்கிகள் செயல்பாடுகளை இயக்கக்கூடிய செலவுகள் என்று பல நிலைகளில் செலவுகளை துல்லியமாக கணக்கிட உதவக்கூடிய நுட்பங்களை பயன்படுத்துகின்றோம் மறைமுக செலவுகளை நாம் ஒதுக்கீடு செய்வதற்காக இந்த செயல் சார் செலவிட்டு கணக்கின முறையில் நாம் எதிர்கொள்ள வேண்டிய சிக்கல்கள் பலப்பல இதை அறிமுகப்படுத்துகின்றது ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் செலவுகளையும் நாம் ஏற்றுக்கொண்ட ஆகிவிட்டால் காலப்போக்கில் இதனுடைய நடைமுறையானது சிறப்பானதொரு பங்களிப்பை கொடுக்கும் இறுதியில் நிறுவனத்தின் உடைய வெளிப்புற தொடர்புகளுக்கு ஏற்புடைய ஒரு பொருளின் உடைய செலவின கணக்கீட்டு முறையை வெளியீடுதளும் லாப நட்ட கணக்கை போட்டு காட்டுதலும் மற்றும் ஆண்டு கணக்கீடு வகைகளை செய்து வைப்பதும் இந்த செலவு கணக்கியல் துறையின் உடைய முக்கிய பணியாகும் இந்தத் துறையில் இரண்டு பிரிவுகள் இருக்க வேண்டும் முதலாவதாக உட்புற செலவின கணக்கெடுப்பு மையம் அடுத்ததாக செலவுகளை பிரித்து அளிக்கும் மையம்த் இந்த கணக்கீட்டு முறையில் செலவுகளை கணக்கிட வேண்டும் என்றால் நிறுவனத்தின் உள்ளே செயல்படக்கூடிய செலவு மதிப்பீட்டாளர்கள் வெளிப்புற ஆலோசகர்கள் தகவல் சேகரிப்பு மைய அலுவலர்கள் செலவு கணக்கு புதுப்பீட்டாலர்கள் என நாம் பல பிரிவுகளை பார்க்க முடியும் ஆரம்பிக்கப்பட்ட இந்த முறையை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றால் வரக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளியும் இந்த நடைமுறை சிக்கல்களை புரிந்து வைத்திருத்தல் அவசியம் இந்த முறையை பேணிக் காப்பது என்பது ஒரு கடினமான காரியம் என்பதை நாம் அறிந்து கொள்வோமாக பொருளுக்கான விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் அதற்காக செலவு செய்வதை கட்டுப்படுத்தக் கூடாது நமது இலக்கு என்னும் காளைக் கண்ணை நம்மால் எவ்வாறு அடைய முடியும் சரியான செலவு கணக்கு மூலம் நாம் பொருளுக்கான மதிப்பை மற்றும் விலையை இட்டு சந்தைக்கு கொண்டு சென்றால் சரியான லாபத்தை நிறுவனத்தால் பெற முடியும் எவ்வாறு நாம் செயல் சார் செலவின கணக்கிடும் முறையை மனதளவில் புரிந்துகொண்டு அடுத்தபடியாக நிறுவனத்தில் நடைமுறைப்படுத்துவதற்காக குழுக்களாகப் பிரித்து இந்நடைமுறை அமுல்படுத்தப்படுகின்றது நமக்கு ஏற்படக்கூடிய லாபங்களை புரிந்து கொண்டோம் எனவே மொத்த செலவின கணக்கீட்டு முறையிலிருந்து மாறுபட்ட இந்த செயல் சார் செலவின கணக்கீட்டு முறையை அமல் படுத்துவதன் மூலமாக நமக்கு ஏற்பட்டுள்ள லாபங்களையும் மற்றும் கட்டங்களையும் கண்டறிந்தோம் லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தன்மையை நிறுவனம் பெறவேண்டுமென்றால் செயல் சார் செலவின கணக்கீட்டு முறை சாலச் சிறந்த முறையாக கருதப்படும் இந்த செயல் சார் செலவை கணக்கிட முறையானது சற்று குழப்பம் நிறைந்ததாக இருந்தாலும் இதை நடைமுறைப்படுத்துவது சிக்கல் மிகுந்ததாக இருந்தாலும் நடைமுறைப்படுத்துவதற்கு ஆகக்கூடிய செலவுகள் அதிகமாக இருந்தாலும் இதை நடைமுறைப்படுத்தி விட்டால் நிறுவனத்தின் லாபம் ஈட்டக்கூடிய தன்மை நிறுவனத்தை வழிநடத்திச் செல்லும் மேலும் நீங்கள் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்று ஆசைப்பட்டால் சி டி ஹாண்ட் கிரீன் என்பவரால் எழுதப்பட்ட நிர்வாக கணக்கியல் புத்தகத்தினை புரட்டிப் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்ன் இந்தப் புத்தகம் மட்டும் அல்லாமல் வலைதளங்களில் உள்ள இந்த முறை பற்றிய விவாதங்களை அறிந்துகொண்டு நிறுவனத்தில் நடைமுறைப்படுத்தி லாபம் ஈட்ட வேண்டும் மேற்கூறிய புத்தகத்தை நீங்கள் படிக்கின்ற பொழுது கருத்துரு தெளிவும் அதிக ஆற்றலும் பெற்று பூரண புரிதலோடு செலவீன கணக்கீட்டு முறையை ஒரு நிறுவனத்தில் அமல்படுத்த முடியும் இந்த முறை பற்றிய விரிவுரையை இதோடு நிறுத்திக் கொண்டு அடுத்து வரக்கூடிய 34 வகுப்புகளில் நாம் மற்றுமொரு கருத்துருவினை காண்போம் அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் நாம் நிர்வாக கட்டுப்பாட்டு முறை பற்றியும் அந்த நிர்வாக கட்டுப்பாட்டு முறையை எவ்வாறு அமுல்படுத்துவது பற்றியும் அதற்கான பல நுட்பங்களை பற்றியும் அது எவ்வாறு நிறுவனத்தின் செயல் திறனைக் கூட்டுகிறது என்பது பற்றியும் அலசி ஆராய்வோம் இதுகாறும் நீங்கள் செயல்சார் செலவின கணக்கீட்டு முறை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டமைக்கு நன்றி பாராட்டுகிறேன்